வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான பாடத்தின் ஒரு பகுதியாக இந்த செயல் விளக்கத்திற்க்கு உங்களை வரவேற்கிறோம் எனவே முந்தைய செயல் விளக்கத்தில் C இல் ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம்மின் குறியீட்டை எடுத்துள்ளோம் மேலும் strcpy காரணமாக ஏற்படும் பாதிப்பைப் பார்த்தோம் 100 க்கும் மேற்பட்ட பைட்டுகளுடன் குறிப்பிட்ட லோக்கல் பஃபரை நிரப்பினால் அது எப்படி ஒரு செக்மென்ட்டேஷன் பிழையை உருவாக்கும் என்பதை நாம் பார்ப்போம் முந்தைய செயல் விளக்கத்தின் போது GDBயைப் பயன்படுத்தினோம் அதில் பஃபர் ஓவர்ப்லொ காரணமாக ரிட்டர்ன் அட்ரஸ் மேலெழுதப்பட்டிருப்பதைக் காணலாம் இந்த குறிப்பிட்ட செயல் விளக்கத்தில் நாம் அங்கிருந்து செயல்படுவோம் அந்த தாக்குதலை எவ்வாறு மேம்படுத்துவது மற்றும் ஒரு குறிப்பிட்ட பேலோடை அந்த ப்ரோக்ராம்மில் எப்படி செலுத்துவது மற்றும் அந்த பேலோடை இயக்குமாறு எப்படி கட்டாயப்படுத்துவது என்று பார்ப்போம் எனவே ஒரு ஷெல் உருவாக்குவதற்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது பேலோட் இப்போது ஒரு ஷெல் உருவாக்கப்படும் அத்தகைய பேலோடுகள் இந்த வகையான எடுத்துக்காட்டுகளில் மிகவும் பிரபலமாக உள்ளன ஏனெனில் ஒரு முறை தாக்குதல் நடத்தியவருக்கு ஷெல் இருந்தால் அவர் கணினியில் சிறந்த கட்டுப்பாட்டைக் கொண்டிருப்பார் ஒரு தாக்குபவர் உண்மையில் ஒரு கணினியில் ஷெல் பெற முடியும் என்று வைத்துக்கொள்வோம் ஷெல்லுக்கு சூப்பர் உசர் சலுகைகள் இருப்பதாக அவர் கருதினால் தாக்குபவரால் மூல பயனர் செய்யக்கூடிய எதையும் செய்ய முடியும் எனவே முன்பு போலவே பிட் பக்கெட் களஞ்சியத்துடன் கிடைக்கும் குறியீடுகளைப் பயன்படுத்துவோம் எனவே இந்த குறியீடுகள் nptel codes module2 இல் உள்ளன நாம் பார்க்கும் குறியீடு டெஸ்ட்கோட் ஆகும் எனவே டெஸ்ட்கோடில் இரண்டு பங்க்ஷன்கள் இருந்தது ஒரு கோபியர் பங்க்ஷன் மற்றும் ஒரு main பங்க்ஷன் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் main பங்க்ஷன் argv ஐ கமெண்ட் லைன் அருகுமெண்ட்டாக எடுத்துக்கொண்டது மேலும் இது argv1 ஐ கோபியர் பங்க்ஷனிற்கு அனுப்பியது கோபியர் பங்க்ஷனில் ஒரு கேரக்டர் பாய்ண்ட்டர் STR இருந்தது இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரிங்கிற்கு இந்த பாய்ண்ட்டர் உள்ளது பின்னர் STR இலிருந்து பஃபருக்கு ஒவ்வொரு எழுத்துக்களாக பெற strcpy பங்க்ஷனை அழைக்கவும் இப்போது இங்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நினைவில் கொள்க ஏனெனில் பஃபர் வெறும் 100 பைட்டுகள் மட்டுமே அதே சமயம் strcpy ' 0' வரும் வரை அதாவது STR இல் நல் கேரக்டர் பெறப்படும் வரை பஃபருக்குள் தொடர்ந்து நகலெடுக்கும் எனவே நல் டெர்மினேஷன் கேரக்டர் இல்லாத வரை strcpy ஒவ்வொரு பைட்டுகளாக பஃபரில் நகலெடுப்பதைத் தொடரும் இதன் விளைவாக பஃபர் ஓவர்ப்லொ ஏற்படும் இந்த எக்ஸ்ப்லாய்ட்டை உருவாக்கும் போது உண்மையில் செய்ய வேண்டிய முதல் விஷயம் செயல்படுத்தும் போது எந்த கட்டத்தில் அல்லது எந்த பேலோட் உண்மையில் இந்த டெஸ்ட்கோட் செயல்படுத்துவதை நிறுத்துகிறது என்பதை அடையாளம் காண்பது எனவே அதைச் செய்ய நாம் find payload எனப்படும் இந்த சிறிய ஸ்கிரிப்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே find payload இது போல் தெரிகிறது இது ஒரு சிறிய பைதான் ஸ்கிரிப்ட் மற்றும் இது அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட வழக்கில் 108 முறை ஒரு ஸ்ட்ரிங் S ஐ உருவாக்குகிறது எனவே எடுத்துக்காட்டாக நான் இங்கு 8 ஐச் சேர்த்தால் பிரிண்ட் பேட்டிங் ஸ்டேட்மென்ட் உண்மையில் பின்வருமாறு A வை 8 முறை அச்சிடும் எனவே find payload A ஐ 8 முறை அச்சிடும் இதேபோல் 64 ஐ இங்கு மாற்றுவதன் மூலம் 64 நீளம் கொண்ட ஸ்ட்ரிங் கிடைக்கும் இப்போது இதை டெஸ்ட்கோடிற்கான கமெண்ட் லைன் அருகுமெண்ட்டாக அனுப்ப நாம் பின்வருவனவற்றை செய்கிறோம் டெஸ்ட்கோடை பின்வருமாறு இயக்குகிறோம் நாம் செய்யும் முதல் விஷயம் find payload இன் வெளியீட்டை E1 பைல்லில் வைப்பது எனவே பைல் E1 64 A களைக் கொண்டுள்ளது இரண்டாவது விஷயம் டெஸ்ட்கோடிற்கான உள்ளீடாக E1 ஐ அனுப்புவது இது பின்வருமாறு செய்யப்படுகிறது E1 இன் உள்ளடக்கங்களை ஆராயும்போது டெஸ்ட் குறியீடு E1 இலிருந்து 64 A இன் உள்ளீட்டை எடுத்து செயல்படுத்துகிறது என்பதைக் காண்கிறோம் டெஸ்ட் குறியீட்டில் வரையறுக்கப்பட்ட பஃபரின் அளவை விட 64 குறைவாக இருப்பதால் எந்தப் பிரச்சினையும் இல்லை மற்றும் எந்தவிதமான ஓவர்ப்லொவும் ஏற்படாது டெஸ்ட் குறியீடு வெற்றிகரமாக முடிகிறது மறுபுறம் A இன் அளவை 64 முதல் 128 வரை அதிகரித்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே இதை நாம் பின்வருமாறு செய்கிறோம் find payload எக்சிகியூட்டபிளை இயக்கி வெளியீட்டை E2 இல் சேமிக்கவும் எனவே E2 இப்போது 128 A களை பின்வருமாறு கொண்டுள்ளது இப்போது நீங்கள் டெஸ்ட் குறியீட்டை இயக்கினால் முந்தைய வீடியோவில் நாம் கண்டது போல இந்த பஃபர் ஓவர்ப்லொ நம்மிடம் இருக்கும் மேலும் டெஸ்ட் குறியீடு ஒரு செக்மென்ட்டேஷன் பிழையை ஏற்படுத்தும் இப்போது இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரிங்கின் நீளத்தை மாற்றுவதன் மூலம் இந்த சிக்கலை ஏற்படுத்தும் உள்ளீட்டின் சரியான நீளத்தை நாம் அடையாளம் காண முடியும் 104 என்று இதை மாற்றி 104 பைட்டின் நீளத்தை E2 இல் சேமிக்க find payload இயக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே 104 நம் சிக்கலை தீர்க்கப்போவதில்லை மறுபுறம் நாம் அதை 108 ஆக செய்தால் அதேபோல் "done" அச்சிடப்படுவதையும் அத்துடன் "done" அச்சிடப் பிறகு ஒரு செக்மென்ட்டேஷன் பிழை இருப்பதைக் காண்கிறோம் இது துல்லியமாக நிகழ்கிறது ஏனெனில் சரியாக 108 நீளம் கொண்ட மேலெழுதப்பட்ட பிரேம் பாய்ண்ட்டர் இது ஸ்டாக்கில் சேமிக்கப்படுகிறது ஆனால் ரிட்டர்ன் அட்ரஸ் மேலெழுதப்படவில்லை ஆகையால் பங்க்ஷன் முடிந்ததும் அதன் செயல்பாட்டை நாம் குறியீட்டில் பார்ப்போம் எனவே கோபியர் அதன் செயல்பாட்டை முடித்த பிறகு ஸ்டாக் கில் இருக்கும் பிரேம் பாய்ண்ட்டர் மேலெழுதப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கிறோம் ஆனால் ரிட்டர்ன் அட்ரஸ் மேலெழுதப்படவில்லை ஆகையால் திரும்புவது மீண்டும் main னிற்கு வரலாம் மற்றும் printf செயல்படுத்தப்படும் இருப்பினும் பிரேம் பாய்ண்ட்டர் மாற்றியமைக்கப் பட்டுள்ளதால் main சுத்தமாக வெளியேற முடியாது அதனால்தான் printf பங்க்ஷனை முடித்த பிறகு ஒரு செக்மென்ட்டேஷன் பிழையை பெறுகிறோம் இப்போது மறுபுறம் நாம் பட்டிங்கை 108 முதல் 112 ஆக மாற்றினால் நம்மிடம் நான்கு கூடுதல் பைட்டுகளின் பட்டிங் உள்ளது அதாவது நாம் எதிர்பார்க்கக்கூடியது என்னவென்றால் இது கையாளப்படும் பிரேம் பாய்ண்ட்டர் மட்டுமல்ல அருகிலுள்ள மெமரி முக்கியமாக ரிட்டர்ன் அட்ரஸ் மாற்றப்படும் எனவே இதுபோன்ற விஷயத்தில் நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் கோபியர் பங்க்ஷன் மீண்டும் main நிலைக்கு திரும்ப முடியாது எனவே மீண்டும் இந்த ப்ரோக்ராம்மை 108 க்கு பதிலாக 112 பேலோடுடன் இயக்கும்போது அச்சிடப்பட வேண்டிய "done" அறிக்கை செயல்படுத்தப்படவில்லை என்பதைக் காண்போம் ஏனென்றால் ரிட்டர்ன் டு main மாற்றியமைக்கப்பட்டுள்ளது மற்றும் கோபியர் தவறான இடமான 0x41414141 க்குத் திரும்ப முயற்சிக்கிறார் இது அடிப்படையில் ரிட்டர்ன் அட்ரஸ் இருப்பிடத்தில் செருகப்பட்ட A கள் எனவே அடுத்த விஷயம் நாம் பார்ப்பது குறிப்பிட்ட பேலோடை இயக்க கட்டாயப்படுத்துவது எனவே இதுபோன்றது next underscore பேலோட் என்று அழைக்கப்படும் இந்த குறிப்பிட்ட பைல்லைப் பார்ப்போம் எனவே இது நான்கு பகுதிகளைக் கொண்டுள்ளது ஒன்று nops பின்னர் நம்மிடம் ஷெல் குறியீடு உள்ளது பின்னர் நம்மிடம் சில பட்டிங் உள்ளது இறுதியாக நம்மிடம் ஒரு EIP உள்ளது எனவே நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்றால் ஷெல் குறியீட்டைக் கொண்டு பஃபரை நிரப்ப வேண்டும் 64 nops இருக்க வேண்டும் பின்னர் 32 பைட்டுகளில் ஒரு ஷெல் குறியீடு இங்கே உள்ளது பின்னர் 112 64 32 அளவு கொண்ட பைட்டுடன் சில பட்டிங்கள் நம்மிடம் உள்ளன இறுதியாக மதிப்பு FFFFCF70 ஆக உள்ளது எனவே இந்த மதிப்பு சரியாக என்ன நாம் உண்மையில் அடையாளம் காண்போம் பஃபர் ஓவர்ப்லொவின் போது என்ன நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் 100 பைட்டுகள் நிரப்பப்பட்ட பிறகு ஸ்டாக்கில் சேமிக்கப்பட்டுள்ள பிரேம் பாய்ண்ட்டர் மேலெழுதப்படும் அடுத்து main னின் ரிட்டர்ன் அட்ரஸ் மேலெழுதப்படும் எனவே நாம் விரும்புவது என்னவென்றால் இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் இப்போது இந்த ஷெல் குறியீட்டை சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே ஷெல் குறியீடு சரியாக நமக்குத் தேவைப்படும் இடத்தில் மெமரியில் இருக்கிறது அதை கவனிக்க நாம் GDB ஐப் பயன்படுத்த வேண்டும் எனவே மற்றொரு டெர்மினலை திறந்து GDB ஐ பின்வருமாறு இயக்கவும் Testcode மற்றும் நாம் 5 வது வரிசையில் ஒரு பிரேக் பாயிண்ட்டை வைத்து A உள்ளீட்டைக் கொண்டு இயக்குகிறோம் மேலும் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் ஸ்டாக்கின் உள்ளடக்கங்களைப் பார்க்கிறோம் அதில் பஃபர் இருக்கும் gdb x 32x esp இது பின்வருமாறு இப்போது நான் main னை பிரித்தெடுத்தால் copier க்கு பின் ரிட்டர்ன் அட்ரஸ் 0804847A ஆகும் மேலும் இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் ஸ்டாக்கில் எங்கே உள்ளது என்பதை அறிய விரும்புகிறோம் மேலும் இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் இங்கே இருப்பதைக் காண்கிறோம் இது FFFFCFEC இருப்பிடத்தில் உள்ளது மேலும் நமக்கும் பஃபரின் முகவரி தான் வேண்டும் இதனால் இருப்பிடம் gdb info locals மற்றும் gdb px buffer பஃபரிலிருந்து பெறப்படுகிறது மேலும் FFFFCF7C என்பது பஃபர் இருக்கும் இடம் தான் என்பதை நாம் கவனிக்கிறோம் அதாவது பஃபர் உண்மையில் இங்கே எங்காவது தான் உள்ளது எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த இடத்திலிருந்து தொடங்கி நம் பேலோடுகளை நிரப்ப விரும்புகிறோம் எனவே இந்த இடத்திலிருந்து தொடங்கி இங்கு வரையறுக்கப்பட்ட ஷெல் குறியீடான நம்முடைய பேலோட் இருக்க வேண்டும் எவ்வாறாயினும் ஒரு சிறந்த சீரமைப்பைப் பெறுவதற்கு நாம் ஆரம்பத்தில் சில nops களைச் சேர்ப்போம் எனவே nops இருப்பது ஆப்கோட்டில் உள்ள இந்த ஆப்கோட் 90 ஆல் தான் மேலும் ப்ரொசஸர் 90 இன் இந்த ஆப்கோடைப் பார்க்கும் போதெல்லாம் அது இன்ஸ்ட்ருக்ஷன்னை தவிர்க்கப் போகிறது என்று அர்த்தம் நாம் பஃபரின் தொடக்கத்தில் தொடங்கி nops ஸை நிரப்புகிறோம் பின்னர் இந்த விஷயத்தில் சில ஆஃப்செட்டில் 64 பைட்டுகள் ஷெல் குறியீட்டை நிரப்புகிறோம் இப்போது நாம் ஒரு கெளரவமான நியாயமான சீரமைப்பில் எங்காவது திரும்பிச் செல்ல வேண்டும் இதனால் ஷெல் குறியீடு இயங்குகிறது எனவே இதில் நிறைய முயற்சி மற்றும் பிழையின் மூலம் பெறப்படுகிறது மேலும் நாம் கண்டுபிடித்தது என்னவென்றால் FFFFCF70 இருப்பிடத்தைக் குறிப்பிடுகிறோம் என்றால் அது உண்மையில் வேலை செய்யும் என்பதைக் குறிக்கும் எனவே அத்தகைய உள்ளீட்டைக் கொடுக்கும்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே முதலில் நாம் பின்வருமாறு இயக்க விரும்பும் ஷெல் குறியீட்டை உருவாக்குகிறோம் எனவே அடுத்த பேலோட் என்று கூறி அதை E3 எனப்படும் இந்த பைல்லில் சேமித்து வைக்கிறோம் பின்னர் GDB யை டெஸ்ட்கோட் பிரேக் மூலம் 7 வது வரியில் strcpy யின் முடிவாக இயக்குகிறோம் பின்னர் புதிதாக உருவான பேலோடை உள்ளீடாக வழங்குவோம் எனவே இது E3 இல் செய்யப்படுகிறது இதனால் E3 பைல்லில் இருந்து உள்ளீட்டை எடுத்து அந்த குறிப்பிட்ட உள்ளீட்டில் இயங்கும் எனவே என்ன நடந்தது என்றால் copier இயக்கியது strcpy இயக்கியது மற்றும் நாம் கொடுத்த ஸ்ட்ரிங் 100 பைட்டுகளை விட மிகப் பெரியது என்பதால் பஃபர் மேலெழுதப்பட்டு ஸ்ட்ரிங் மூல ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது ஸ்டாக்கில் ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன் அட்ரஸ் மாற்றப்பட்டுள்ளது இது பஃபரில் இருக்கும் பேலோடை இயக்க கட்டாயப்படுத்துகிறது எனவே இதை இன்னும் விரிவாகப் பார்ப்போம் எனவே நாம் ஸ்டாக்கை ஆராய்வோம் நாம் உருவாக்கிய பேலோடைப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் பஃபர் உண்மையில் பஃபர் துவங்கும் இடத்தில் பைட் 90 ஐ உள்ளடக்கிய 64 nops களால் நிரப்பப்பட்டிருப்பதைக் காண்கிறோம் பின்னர் பேலோட் இந்த இடத்தில் இருந்து தொடங்கி இருப்பதைக் காண்போம் சீரமைப்பு லிட்டில் எண்டியனை அடிப்படையாகக் கொண்டது என்பதை நினைவில் கொள்க எனவே நாம் C3C089C3 ஐக் குறிப்பிடும்போது உண்மையில் இங்கே நாம் காண்பது அதற்கான லிட்டில் எண்டியன் குறியீடாகும் எனவே இந்த ஷெல் குறியீட்டை உள்ளடக்கிய அடுத்த 32 பைட்டுகள் ஷெல் குறியீடு உண்மையில் என்ன செய்யும் என்றால் அது உண்மையில் ஒரு ஷெல்லை உருவாக்கும் மெஷின் செயல்பாடுகளை குறியீடாக்குகிறது ஷெல் குறியீடு இப்போது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பது குறித்த விவரங்களுக்கு நாம் செல்ல மாட்டோம் எனவே ஷெல் குறியீட்டை உருவாக்க நீங்கள் முந்தைய வீடியோவைப் பார்க்கலாம் அல்லது ஆன்லைனில் பல்வேறு கருவிகள் உள்ளன எனவே நீங்கள் இதை பார்த்தால் இது லிட்டில் எண்டியன் குறியீட்டில் உள்ள ஷெல் குறியீட்டின் முதல் நான்கு பைட்டுகள் அடுத்த நான்கு பைட்டுகள் மற்றும் பலவற்றைக் காண்கிறோம் இப்போது ஷெல் குறியீடு 420BCD80 உடன் முடிவடைகிறது இது இங்கே 420BCD80 ஆகும் பின்னர் நம்மிடம் நிறைய பட்டிங் கள் உள்ளன உண்மையில் நம்மிடம் 112 64 32 பைட்டுகள் பட்டிங் உள்ளது இது A வின் பட்டிங் ஆகும் இது இங்கிருந்து இங்கே உள்ளதால் இங்கே 1 2 3 மற்றும் 4 உள்ளன இது 64 பைட்டுகள் அதாவது 112 64 32 பட்டிங்கில் முடிகிறது இறுதியாக இந்த இருப்பிடம் ரிட்டர்ன் அட்ரஸ் யைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதைக் காண்கிறோம் எனவே இந்த இருப்பிடம் FFFFCF70 மதிப்புடன் மேலெழுதப்படுகிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த copier பங்க்ஷன் அதன் செயல்பாட்டை முடிக்கும்போது இந்த இருப்பிடத்திலிருந்து மெமரியின் உள்ளடக்கங்களை எடுக்கப் போகிறது மற்றும் இதை EIP ரெஜிஸ்டரில் வைக்கப் போகிறது எனவே FFFFCF70 உடன் தொடர்புடையது இந்த மெமரி இங்கே உள்ளது எனவே என்ன நடக்கப் போகிறது என்பது இன்ஸ்ட்ருக்ஷன் பாய்ண்ட்டர் இந்த இருப்பிடத்தை சுட்டிக்காட்டுகிறது மேலும் இது ஒவ்வொரு பைட்டையும் இங்கிருந்து 90909090 ஆக எடுத்துக்கொண்டு இந்த nops களை இயக்கத் தொடங்கும் எனவே இந்த nops அனைத்தும் செயல்படுத்தப்படும் பின்னர் இந்த இருப்பிடத்தை பார்க்கும் ஷெல் குறியீடு செயல்படுத்தப்படும் இறுதியில் இந்த 32 பைட்டுகள் செயல்பாட்டின் முடிவில் ஷெல் உருவாக்கப்படும் குறுக்கீடு 80H ஐப் பயன்படுத்தி ஒப்பரேட்டிங் சிஸ்டம்முக்கு சிஸ்டம் கால் மூலம் ஷெல் உருவாக்கப்படுகிறது இது ஒரு புதியப்ரோசஸ் உருவாக்கப்பட வேண்டும் என்று OS க்கு சொல்கிறது எனவே இதுதான் உண்மையில் இங்கே நடக்கிறது எனவே இந்த குறியீட்டை இயக்கி ஷெல் செயல்படுத்தப்படுவதைப் பார்ப்போம் எனவே அதை இயக்கும்போது நாம் GDB ஐப் பயன்படுத்தலாம் நாம் அதை பின்வரும் testcode மூலம் இயக்கலாம் மற்றும் ஒரு ஷெல் உருவாக்கப்படுவதைக் காண்கிறோம் இந்த ஷெல் "sh" ஷெல் எனவே நாம் எல்லா ஷெல் கமாண்ட்களையும் பயன்படுத்தலாம் இந்த ஷெல்லில் தற்போது செயல்படும் ப்ரோசஸ்களைக் காண நாம் "ps" ஐப் பயன்படுத்தலாம் மேலும் மூன்று ப்ரோசஸ்கள் உள்ளன என்பதைக் காண்கிறோம் "ps" என்பது நாம் கொடுத்த கட்டளையாகும் இந்த ப்ரோசஸி ன் பெரண்ட் "sh" ப்ரோசஸ் மற்றும் இந்த டெர்மினலில் உருவாக்கப்பட்ட அசல் பேட்ச் ஷெல் இங்கே உள்ளது எனவே இந்த வழியில் testcode c எனப்படும் இந்த குறிப்பிட்ட குறியீட்டை ஒரு பேலோடில் செலுத்தியுள்ளதைக் கண்டோம் பஃபரை நிரம்பி வழியும்படி கட்டாயப்படுத்துகிறோம் மற்றும் பஃபரில் இருந்த பேலோடை இயங்க செய்கிறோம் பல தீம்பொருள்கள் இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பேலோடைப் பெறுகின்றன மேலும் ஒரு தாக்குபவர் அத்தகைய பேலோடைப் பெற முடிந்தால் அவர் கணினியில் எதையும் செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக இது போன்ற அனைத்து ஆப்ஜெக்ட் பைல்களையும் நீக்க முடியும்